செல் கல்ச்சர் விரிவுரை தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் எலும்பு தசையை எவ்வாறு வளர்ப்பது என்பது பற்றி கடந்த இரண்டு வகுப்புகளாக நான் உங்களிடம் பேசினேன் இன்று அதே போன்று இதய தசையை எவ்வாறு வளர்ப்பது என்பது பற்றி பேசுவோம் இருதய தசையைப் பற்றி மீண்டும் பேசும்போது இதய தசையை வளர்ப்பதற்கு முதல் விதி என்னவாக இருக்கும் நிச்சயமாக செல்கள் சுருங்குகிறதா இல்லையா என்பதாகும் இருதய செல்கள் தன்னிச்சையாக தசையை சுருங்குகின்றன என்பதை நினைவில் கொள்க எனவே மூன்று வகை தசைகள் உள்ளன எனவே இதை நான் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்கான காரணம் இதுதான் எனவே இது 7வது வாரம் மற்றும் 5வது விரிவுரை ஆகும் இப்போது இதய செல்கள் பற்றி பார்க்கலாம் இவற்றின் தசையின் வகைப்பாடு பற்றி பேசலாம் தசையை 3 விதமாக வகைப்படுத்தலாம் நாம் ஏற்கனவே எலும்பு தசையை பற்றி ஆழமாகவும் பார்த்து விட்டோம் எனவே இன்று நாம் இதய செல்களைப் பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஏனென்றால் இருதய திசுக்களை வளர்ப்பதில் ஆர்வமுள்ள பலர் உள்ளனர் ஆனால் உண்மையாக எங்கு தொடங்குவது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை எனவே பல செல் லைன்கள் உள்ளன உண்மையில் பல இல்லை ஒரு செல் லைன் உள்ளது இதேபோல் எலும்பு தசையில் சி 2 சி 12 க்கு செல் லைன்கள் உள்ளன இது எலும்பு தசை செல் லைன்களில் ஒன்றாகும் இதேபோல் இதய செல் லைன்கள் உள்ளது ஆனால் முடிந்தால் ஒரு பிரைமரி செல் கல்ச்சர் செய்வதற்கு நான் விலங்குகளிடமிருந்து நேரடியாக திசுவை எடுக்க பரிந்துரைக்கிறேன் பல ஆண்டுகளாக கருத்தரித்த எலிகளை தேர்ந்தெடுப்பது மிக சரியானதாகும் இதில் நான் E 14 E 13 முதல் E 14 இதய திசுக்களை தேர்ந்து எடுக்கலாம் என்கிற மிக அடிப்படைகளிலிருந்து ஆரம்பிக்கலாம் எனவே நான் ஏற்கனவே E 13 E 14 மற்றும் அதையெல்லாம் பற்றி விளக்கினேன் நீங்கள் E 18 ஐ அடையும் நேரத்தில் நாங்கள் ஹிப்போகாம்பஸை பிரித்தெடுக்கும்போது அது பீட்டஸ் F 18 என அழைக்கப்படுகிறது பிரித்தெடுக்க விரும்பும் திசுக்கள் நாட்பட்ட திசுக்குகளாகும்போது பிரிக்க விரும்பினால் உங்கள் செல் கல்ச்சர் ஃபைப்ரோபிளாஸ்ட் மற்றும் பிற செல்கள் கலந்து விடும் நீங்கள் அதில் மிகக் குறைந்த கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் அவற்றில் சில மற்றவைகளை விட வேகமாக வளரும் என்பதை நீங்கள் கையாள வேண்டும் அது ஒருவித தந்திரமான விஷயம் எனவே நான் எளிதான வழியை உணர்ந்தேன் எலிகளை அடிப்டையாகக் கொண்டு நான் பேசுகிறேன் எனவே எலியின் அடிப்படையில் நீங்கள் ஒரு E 14ல் உள்ள சிறிய குட்டிகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அவர்களைப் பார்த்தால் அவை மிகவும் அழகாக இருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இதய திசுக்களுக்காக முழுமையான இதயத்தை வெளியே எடுக்கிறீர்கள் எனவே இதில் நீங்கள் திசுக்களை வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே எளிதில் ஒரு வென்ட்ரிகுலர் அல்லது ஏட்ரியம் என்பதை வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிக உயர்ந்த நுண்ணோக்கி உங்களிடம் இல்லையென்றால் திசுக்களை வேறுபடுத்தி பிரித்து எடுக்க முடியாது அதற்கு பதிலாக இந்த சிறிய பகுதியை பிரித்து எடுத்து பயன் படுத்தலாம் அதில் நீங்கள் இன்னும் இரத்த நாளங்களைக் காணலாம் எனவே எல் 15 எல் 15 என்று அழைக்கப்படும் ஒரு மீடியத்தில் அவற்றை பிரித்து தனிமைப்படுத்துவதே சிறந்த வழி நீங்கள் எல் 15 ஐ பி 27 மற்றும் குளுட்டமாக்ஸ் ஆகியவற்றை அத்துடன் சேர்க்கலாம் நீங்கள் அதை உறுதிப்படுத்தும் ஆய்வு குறிப்புகளை நான் உங்களுக்குக் கொடுப்பேன் இது அடிப்படையில் குளுட்டமைனின் டிபெப்டைட் ஆகும் இங்கே மிகவும் நிலையானது எனவே நீங்கள் அவற்றை எல் 15 மீடியத்தில் பிரிக்கலாம் இது பி 27 ஒரு நரம்பியல் காரணியாகும் ஆனால் இது ஒரு கட்டத்தில் இது இதய வளர்ச்சியை மிக அதிகமாக தூண்டுகிறது என்பதைக் காட்டினோம் இது நியூரானுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது சில சுவாரஸ்யமான விஷயங்களைச் செய்கிறது எனவே நீங்கள் பெறக்கூடிய பலவற்றிலிருந்து இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இதயம் உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அதைப் எப்படி பயன்படுத்துவது என்றும் உங்களுக்குத் தெரியும் இது உங்கள் பைப்பேட் நுனியைப் பயன்படுத்தி மிகவும் சிறிய திசுக்களை சிறிது நெருக்கி பிழிந்து விடலாம் நீங்கள் அதை சிறிது சிறிதாக கசக்கி விடுங்கள் எனவே ஏற்கனவே இருக்கும் இரத்த செல்கள் மற்றும் திசுக்கள் அதிலிருந்து விழும் எனவே உங்களிடம் மிகவும் தூய்மையான திசு உள்ளது நீங்கள் இவற்றை பிரிக்க வேண்டும் உங்களிடம் ஒரு சிறிய இதயம் இருக்கிறது பிரிக்க எளிதான வழி மெக்கானிக்கல் முறையாகும் இது எளிதான வழி என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் இந்த இதயங்கள் மிகவும் மென்மையானவை எளிதில் உடையக்கூடியவை எனவே உதாரணமாக உங்களுக்குத் தெரிந்ததைப் போல 10 எம்ப்ரயோக்களை எடுக்க முடிந்தால் இங்கே உங்கள் மீடியம் உள்ளது இப்போது நீங்கள் உங்கள் பைப்பேட் நுனியை வைத்து மெதுவாக உள்ளிழுத்து வெளியே தள்ள வேண்டும் இது திசுக்களை டிஸோசியேட் செய்கிறது நீங்கள் அதை முன்னும் பின்னுமாக இழுக்கிறீர்கள் எனவே நீங்கள் அடிப்படையில் மெக்கானிக்கல் டிஸோசியேட் முறையை பின்பற்றுகிறீர்கள் இந்த கட்டத்தில் ட்ரிப்சின் மற்றும் டிரிப்சின் இன்ஹிபிட்டரைப் பயன்படுத்தும் நபர்கள் செல்களைப் பிரிக்கத் தெரிந்தால் இது போதுமானது என்று கருதுவர் ஆனால் நீங்கள் ஒரு புதியவராக இருந்தால் எந்தவிதமான என்சமாடிக் மற்றும் ஆன்டி என்சமாடிக் முறையை பயன்படுத்த நீங்கள் அதிக அக்கறை காட்டவில்லை என்றால் இதை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் இதற்காக நீங்கள் மெக்கானிக்கல் டிஸோசியேட் முறையை பரிந்துரைக்கிறேன் ஒரு மெக்கானிக்கல் டிஸோசியேட் முறை இந்த வகையான உடையக்கூடிய இதயத்திற்கு இது அற்புதமாக செயல்படும் என்பது மிகவும் நிரூபிக்கப்பட்ட நுட்பமாகும் எனவே நீங்கள் மெதுவாகவும் காற்று குமிழ் உருவாக்கம் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இங்கு காற்று குமிழ் உருவாக்கம் எதுவும் இல்லை ஏனெனில் இதுபோன்ற காற்று குமிழ் உருவாக்கம் திசுவை சேதப்படுத்தும் எனவே இங்கிருந்து நீங்கள் பெறப்போவது இது போன்றது எனவே இங்கே மீடியம் உள்ளது உங்களிடம் இது போன்ற சில சிங்கிள் சஸ்பென்ஸன்களாக உள்ளன நீங்கள் எவ்வளவு நன்றாக திசுக்களை வெப்பப்படுத்தி பிரிக்கிறீர்கள் என்பது முக்கியம் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களிடம் ஓரளவு ஒற்றை செல் உள்ளது சில சிறிய ஒட்டி கொண்டிருக்கும் திசுக்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கிருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இதை ஒரு ஸ்பின்னுக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை ஒரு முறை சுழற்றும்போது நீங்கள் பெறப்போவது இது போன்றது உங்களிடம் உங்கள் மீடியம் உள்ளது இதன் சுழற்சி மிகவும் வலுவானது நீங்கள் 500 ஆர்பிஎம் 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்களுக்கு செல்லலாம் நீங்கள் அதை பெல்லெட் செய்ய வேண்டும் எனவே இங்கே நீங்கள் இப்போது சிங்கிள் செல் சஸ்பென்ஷனின் பெல்லேட்டை கவனமாக கையாள வேண்டும் இந்த மீடியத்தை மெதுவாக அதிலிருந்து கொஞ்ச கொஞ்சமாக உறிந்து எடுக்க வேண்டும் அதை முழுவதுமாக உறிந்து எடுத்து விட கூடாது எடுத்துவிட்டால் பெல்லெட் வறண்டு செல்கள் இறந்து விடும் இப்போது இங்கே ஒரு சிங்கிள் செல் சஸ்பென்ஷன் உள்ளது துகள்களாக சில சங்காக இருக்கும் நீங்கள் துகள்களிலிருந்து விடுபட ஒரு குறுக்குவழி ஒரு சுலபமான வழி இருக்கிறது இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களிடமிருக்கும் மீடியத்தை பெல்லேட்டோடு சேர்த்து மெதுவாக கலந்து ஒரு டிஷ்ஷில் சேர்க்க வேண்டும் எனவே அவை பெரிய ச்சங்குகள் துகள்களாக இருக்கும் அவற்றை 4 5 நிமிடங்கள் அசையாமல் வைத்திருங்கள் அது போதுமானது எனவே அந்த செல்கள் கனமான வகையான துகள்களாக இருக்கின்றன அவை அடியில் மெதுவாக படியும் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் டிஷ் மிகவும் மெதுவாக சாய்க்கலாம் படிந்த செல்களை விட்டுவிட்டு மேலே இருக்கும் கரைசலை மீண்டும் மெதுவாக உறிந்து சோதனை குழாயில் எடுத்துக்கொள்ளலாம் ஒருமுறை நான் அதை மீண்டும் சோதனைக் குழாயில் வைத்தால் இப்போது நீங்கள் அதை வளர்க்க மீண்டும் மீடியத்தை சேர்க்க வேண்டும் உங்களுக்குத் தேவைப்படும் எனவே பல ஆண்டுகளாக நான் உருவாக்கிய எளிதான மீடியங்களில் ஒன்று இந்த E 14 குளுட்டமாக்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்வதோடு அவற்றை வளர்க்க கார்பன் டை ஆக்சைடு இன்குபேட்டரைப் பயன்படுத்த வேண்டும் பின்பு சோடியம் பை கார்போனைட்டை அத்துடன் சேர்க்க வேண்டும் சோடியம் பைகார்பனேட் சேர்க்க வேண்டிய சதவீதத்தை நான் மறந்துவிட்டேன் அதை பின்பு உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் சோடியம் பைகார்பனேட் சேர்க்கிறீர்கள் இப்போது நீங்கள் டைசெக்ட்டிங் மீடியத்திலிருந்து பிளேட்டிங் மீடியத்திற்கு உள்ள ஒரே வித்தியாசம் இப்போது நீங்கள் சோடியம் பைகார்பனேட்டை சேர்ப்பதுதான் நீங்கள் ஒருமுறை சோடியம் பைகார்ப் மீடியத்தை சேர்த்துள்ளீர்கள் எனவே நான் இப்போது முறையில் சொல்கிறேன் இங்கே நீங்கள் பிளேட்டிங் மீடியம் வைத்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் விரும்பும்படி தகுந்த சாப்ஸ்ட்ரட்டை எடுத்து ப்ரி கோட் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த வகையான டிஷ் அல்லது வேறு பிளாட்டுக்களை எடுத்து அதில் செல்களை வளர்க்கலாம் அதற்கு தகுந்தபடி கவர் ஸ்லிப்புகளை முன்பே தயாராக வைத்திருக்க வேண்டும் ப்ரி கோட்டிங்கை குறைந்தது பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு மணிநேரத்துக்கு முன்பே தயாரித்திருக்க வேண்டும் கடைசி நிமிடத்திற்கு அதை விட்டுவிடாதீர்கள் ஓ நான் சாப்ஸ்ட்ரட்டை எடுத்து சொட்டிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எப்படி செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை மிகத் தெளிவான திட்டங்களைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் சிறிய அளவிலான செல் சஸ்பென்ஷன் மிகச் சிறிய அளவு அதில் சேர்த்து கோட் செய்ய வேண்டும் உதாரணமாக ஐம்பது கவர் ஸ்லிப்புகளை நீங்கள் கோட் செய்ய வேண்டும் அல்லது 12 கவர் ஸ்லிப்புகளை அல்லது 6 கவர் ஸ்லிப்புகளை கோட் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் மீண்டும் 1 முதல் 2 மில்லி பிளேட்டிங் மீடியம் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு மில்லி என்றால்அதை இதனை கவர் சிஸ்லிப்பில் கோட் பண்ண முடியும் 2 மில்லி என்று எடுத்துக்கொண்டால் 6 கவர் ஸ்லிப்புகளை நீங்கள் கோட் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 2 மில்லி என்றால் 2000 மைக்ரோ லிட்டர் என்றால் அவை 2000 மைக்ரோ லிட்டரை 6 ஆல் வகுக்கின்றன ஆகவே அடிப்படையில் 300 மைக்ரோ லிட்டரை சிறியதாக நீங்கள் ஒவ்வொரு டிஷிலும் அல்லது ஒவ்வொரு பிளேட் வெல் மற்றும் கவர் ஸ்லிப் இருப்பதை கோட் பண்ண முயற்சிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அவற்றை பரப்ப நீங்கள் அளவை அதிகரிக்க வேண்டாம் எனவே இது நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் ஒரு விஷயம் அதை பரப்புங்கள் உங்களால் முடிந்தவரை அதைப் பரப்பி காத்திருந்து கோ 2 இன்குபேட்டருக்குள் வைக்கவும் மிகவும் பாதுகாப்பாக 30 நிமிடங்களுக்கு இருக்கலாம் 30 நிமிடங்களுக்குப் பிறகு மெதுவாக ஒன்று முதல் 2 மில்லி வரை மீதமுள்ள மீடியத்தைச் சேர்க்கவும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் எனவே நீங்கள் செல்களை பிரித்து தனிமைப்படுத்தி திசுக்களை பிரித்து தனிமைப்படுத்துகிறீர்கள் அல்லது உறுப்பை பிரித்து தனிமைப்படுத்துகிறீர்கள் அதை மெக்கானிக்கல் டிஸோஸியேஷன் செய்தீர்கள் சிங்கிள் செல் சஸ்பென்ஷன் செய்தீர்கள் சிங்கிள் செல் சஸ்பென்ஷன் நீங்கள் செய்தபின் அதை ஸ்பின் செய்து சஸ்பென்ஷனை மீடியத்தை மீண்டும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்து அதை மீண்டும் பிளேட் செய்யவும் எனவே ஒரு முறை ப்ரி கோட் சாப்ஸ்ட்ரட்டில் பிளேட் செய்த பிறகு நீங்கள் 30 நிமிடங்கள் காத்திருக்கிறீர்கள் 30 நிமிடங்களுக்குப் பிறகு அவற்றை பிளேட்டிங் மீடியத்த்தில் நிரப்பினால் வேலை முடிந்தது அதை மீண்டும் கோ 2 இன்குபேட்டரில் வைக்கவும் உங்கள் பிளேட்டிங் மீடியத்த்தில் சோடியம் பைகார்பனேட் உள்ளது இது பாபரிங்குக்காக பயன்படுத்தப்படுகிறது இது பபரிங் தவிர்த்து செல்களின் வளர்ச்சியில் சில நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது ஏன் என்று இன்னும் தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் இதுபோன்ற விஷயங்கள் சரியாக நடக்கும் எனவே இப்போது நீங்கள் இந்த செல்களை 2 முதல் 3 நாட்கள் வரை வளர அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் என்ன கவனிப்பீர்கள் இந்த தனிப்பட்ட செல்கள் மீண்டும் நெருங்கி வளரத் தொடங்கும் மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அடர்த்தியைப் பராமரிக்க வேண்டும் இதனால் அவை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இடம்பெயரக்கூடும் இது மிகவும் இது மிகவும் தளர்வாக வளர்ந்தால் அது ஒரு திட்டுக்கள் போன்று நெருங்கி வளராது மிக நெருக்கமாக வளர்ந்தால் நெக்ரோஸிஸ் நடந்து செல்கள் இறக்ககூடும் எனவே நீங்கள் ஒரு உகந்த அடர்த்தியைக் கொண்டிருக்க வேண்டும் அதனால் மிக கவனமாக கையாண்டு அதை ஒரு மோனோலயர் போன்று வளர்க்க வேண்டும் இந்த செல்கள் இது போன்ற ஒன்றை உருவாக்குகின்றன கார்டியாக் மயோசைட்டுகளுடன் நீங்கள் காணும் உன்னதமான மார்பலாஜி அம்சங்கள் இதுதான் இது போன்றது சரி இப்போது 3 முதல் 5 நாட்களுக்குப் பிறகு இந்த செல்கள் தன்னிச்சையாக துடிக்கும் அதற்கு கூடுதல் அம்சங்கள் எதுவும் தேவையில்லை இப்போது அவர்கள் தன்னிச்சையாக துடிக்கும் போது முதலில் நான் முந்தைய வகுப்பில் குறிப்பிட்டது போல சரியான உருவ அமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் அது தன்னிச்சையாக துடிப்பதைப் பொருத்த வேண்டும் அடுத்து நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்னவென்றால் அவை உன்னதமான ஆக்ஷன் பொடென்ஷியல் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்க்க நீங்கள் ஒரு எலெக்ட்ரோ பிசியோலஜியை செய்ய வேண்டும் அவற்றின் இருதய மயோசைட்டுகள் ஆக்ஷன் பொடென்ஷியல் இந்த அழகான பிளேட்யு கொண்டிருப்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக 0 ஐ மிகைப்படுத்துகிறது மைனஸ் 80 மில்லிவால்ட் ரெஸ்டிங் மெம்பிரேன் பொடென்ஷியல் என்பதை ஆர் என்கிறோம் அடுத்து நீங்கள் கேப் ஜங்ஷன் புரதத்தை லேபிளிட வேண்டும் கார்டியாக் மயோசைட்டுகளில் நிறைய கேப் ஜங்ஷன் உள்ளன அவை வெவ்வேறு இடத்தில் அமர்ந்திருக்கின்றன உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனவே கேப் ஜங்ஷன்களுக்கு எதிரான ஆன்டிபாடிகளுக்கான ஏபி ஆன்டிபாடிகளைப் பயன்படுத்தி கேப் ஜங்ஷன் புரதத்தை லேபிளிட வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது கார்டியாக் மயோசைட் கல்ச்சர்ன் மிக முக்கியமான கால்சியம் வெவ் இமேஜிங் பகுதி இது ஆகும் ஏனெனில் இது இந்த உயிரணுக்களில் என்ன நடக்கிறது என்றால் அவற்றுடன் இது போன்ற கால்சியம் அலை பயணிக்கும் இந்த வகையான கால்சியம் அலைகளை அளவிடுவதற்கு கன்ஃபோகல் மைக்ரோஸ்கோபியைப் பயன்படுத்தி எளிதாக அளவிட முடியும் இந்த கால்சியம் இம்பிளான்ட்ஸ் கிடைக்கக்கூடிய குறிப்பிட்ட சாயங்கள் உள்ளன ஏனென்றால் கடந்த இரண்டு வகுப்புகளில் நான் குறிப்பிட்டது போல எந்தவொரு கல்ச்சர் பற்றி பேசும்போதெல்லாம் நான் தொடர்ந்து அதைக் குறிப்பிடுகிறேன் அவற்றை ஒரு டிஷில் வளர்ப்பது பின்பு ஏதோ வளர்கிறது ஏதோ நடக்கிறது என்பது இந்த நவீன நாளில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் மிக கவனமாக திட்டமிட்டு அதற்க்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நீங்கள் வரையறுக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எப்போதும் எவருடனும் போட்டியிட முடியாது அல்லது மாடல் சிஸ்டம் எந்த தொழில் நிறுவனத்தையும் ஈர்க்காது இல்லையெனில் செல் கல்ச்சர் பின்பு ஏதோ வளர்கிறது ஏதோ நடக்கிறது என்பது நீடிக்கும் அது முக்கியமல்ல என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் வழங்கும் தொழில்நுட்பம் முக்கியமானது ஒரு கால்சியம் அலை உள்ளது அதை அளவிட வேண்டும் அதற்கு நீங்கள் உருவமைப்பை சரியாக வைத்திருக்க வேண்டும் கேப் ஜங்ஷன் களை சரியாக லேபிளிட முடியும் தன்னிச்சையான துடிப்புக்களை நீங்கள் சரியாகக் காண முடியும் பேட்ச் கிளாம்ப் எலக்ட்ரோபிசியாலஜியைப் பயன்படுத்தி நீங்கள் செயல் திறனை அளவிட முடியும் நீங்கள் கால்சியம் இமேஜிங் கன்போகல் ஃப்ளோரசன்சன் மைக்ரோஸ்கோபியைப் பயன்படுத்தி செய்ய வேண்டும் நீங்கள் இதைச் செய்தவுடன் மயோசின் ஹெவி செயின் இருதயத்தில் எலும்பு தசையைப் போலல்லாமல் மிகவும் மாறுபட்ட வகையான மயோசின் ஹெவி செயினை கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் இந்த செல்கள் தொடர்ந்து சுருங்குகின்றன எனவே மயோசின் ஹெவி செயின் அடையாளம் என்பது முக்கியமான பகுதி எந்த வகையான மயோசின் ஹெவி செயின் உருவாகிறது என்பது மற்றொரு முக்கியமான பகுதி இது போன்று பல பாகங்கள் உள்ளன எனவே மாடல் சிஸ்டம் நிஜமான அமைப்பை ஓத்ததாக முடிந்தவரை நெருக்கமாக இருக்க முடியும் அது பொருந்தவில்லை என்றால் எந்த அர்த்தமும் புரியாது எனவே நீங்கள் இந்த விஷயத்தை கவனமாக கடக்க வேண்டியது மிகவும் அவசியம் எப்படியாவது இந்த வெவ்வேறு மாதிரிகளுக்கான ஆய்வு தொகுப்பை படித்துணர வேண்டும் இது ஒரு நல்ல புரிதலைப் பெற உதவும் ஆனால் இவற்றை மனதில் கொள்ளுங்கள் இது ஒரு மாதிரி மட்டுமல்ல உங்கள் உடலுக்குள் இருக்கும் நிஜமான அமைப்பை ஓத்ததாக எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் நான் இங்கே மு டித்துக்கொள்கிறேன் நன்றி